ரியலிஸ்டிக் ஆன்டென்னாவில் என்ன ப்ராப்ளம் ஏற்படும் என்று பார்ப்போம் ரியலிஸ்டிக் ஆண்டெனா என்பது வரையறுக்கப்பட்ட நீளம் கொண்ட ஒரு ஆண்டெனா ஆகும் ஒரு வரையறுக்கப்பட்ட நீளம் கொண்ட ஆன்டென்னாவில் மின்னோட்டம் எப்படி பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்று நாம் கருதுகிறோம் நமக்கு தெரியாது சரியா எடுத்துக்காட்டாக ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை உங்களுக்கு தருகிறேன் அதன் முனைகளை திறந்த மின் சுற்றாக வைத்திருக்கிறேன் அதன் இரண்டு முனைகளையும் நான் வளைத்தால் அது ஒரு பண்படுத்தப்படாத ஆன்டென்னாவின் வடிவமாக இருக்கும் டிரான்ஸ்மிஷன் லைனில் மின்னோட்டம் பகிர்ந்து அளிக்கப்படுவது எப்படி இருக்கும் சைனுஸாய்டல் மாணவன் ஸ்டேண்டிங் வேவ்ஸ் சரியா குறிப்பாக முனையில் திறந்த மின் சுற்றாக இருந்தால் சைனுஸாய்டல் ஆக இருக்கும் ஆண்டெனா போன்ற இந்த வயர்களின் முனையில் பீல்ட் என்னவாக இருக்கும் மின்னோட்டம் 0 ஆக இருக்கும் பீல்ட் நீளம் l ஐ பொருத்து இருக்கும் l இன் மேலாக சைனுஸாய்டல் போன்று பகிர்ந்தளிக்கப்படும் மாணவன் நான் என் மனத்திலேயே ஒரு ஆண்டென்னாவை உருவாக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது நீங்கள் அதை வளைக்கும் போது அது துல்லியமான டிரான்ஸ்மிஷன் லைனாக இருக்கப்போவதில்லை எனவே ரியலிஸ்டிக் ஆண்டென்னாவில் மின்னோட்டம் எப்படிப் பகிர்ந்து அளிக்கப்படும் என்பது எனக்கு தெரியாது ரியலிஸ்டிக் மின்னோட்டத்தின் பகிர்ந்தளிப்பு பற்றியும் எனக்குத் தெரியாது நான் இந்த எக்ஸ்பிரஷனை இனிமேலும் பயன்படுத்த முடியாது J ஐ எனக்கு தெரியாது Aஐ நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் கன்வல்யூஷன் J ஐ எனக்கு தெரியாது இந்த இடத்தில்தான் CEM நமக்கு உதவியாக இருக்கும் கம்ப்யூடேஷனல் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் கொடுக்கப்பட்ட எல்லை நிபந்தனைகளில் J என்னவாக இருக்க வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க நமக்கு உதவுகிறது நான் J ஐ பெறுகிறேன் நான் திரும்பிச் சென்று அதை பயன்படுத்தி Aஐ பெறுகிறேன் பின்பு H ஐ பெறுகிறேன் பின்பு E ஐ பெறுகிறேன் இங்கேயேதான் CEM உதவிகரமாக இருக்கிறது CEM நாம் J ஐ கணக்கிடுகிறோம் மாணவன் இப்படி கண்டுபிடிக்கலாம் நாம் இன்டெகிரல் சமன்பாடு முறைகளில் முதலில் பார்த்ததைப் போன்றே உள்ளது அவற்றில் நாம் மின்னூட்டம் எப்படி பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை கண்டுபிடிக்க விரும்பினோம் J ஐ கணக்கிடுங்கள் பிறகு A பிறகு H மற்றும் E இந்தப் பொதுவான கோட்பாட்டையே நாம் பின்பற்றுகிறோம் இப்போது இரண்டு விதமானவற்றை பற்றி நாம் பேசப்போகிறோம் ஒன்று டிரான்ஸ்மிஷன் மற்றொன்று ரிஸீவிங் மோடில் இயங்கும் ஆண்டெனா ஆண்டெனா ட்ரான்ஸ்மிட்டிங் மோடில் இயங்கும்போது ஒரு ஜெனரேட்டரை குறிப்பாக இங்கே காண்பிப்பீர்கள் ஜெனரேட்டர் ஒரு மின்னோட்டத்தை உருவாக்குகிறது அந்த மின்னோட்டம் கதிர்வீச்சை உருவாக்குகிறது நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த மின்னோட்டம் ஒரு பீல்டை உருவாக்குகிறது ட்ரான்ஸ்மிட் செய்யும்போது இப்படி நடக்கிறது ரிஸீவ் செய்யும்போது என்ன நடக்கிறது ஆண்டென்னாவின் மேல் Einc விழுகிறது Einc என்ன செய்யும் மாணவன் இது ஒரு மின்னோட்டத்தை உருவாக்கும் இது இந்த உலோக அமைப்பின் மீது ஒரு மின்னோட்டத்தை தூண்டும் எனவே இது இங்கே ஒரு மின்னோட்டத்தை தூண்ட போகிறது அந்த மின்னோட்டத்தை நான் எடுத்து மின்தடையின் குறுக்காக கொடுத்து மின் அழுத்தத்தை கணக்கிட முடியும் அடிப்படையில் இதையே நான் பெறுகிறேன் ரிஸீவ் செய்யும்போது இது நடக்கிறது ட்ரான்ஸ்மிட் செய்யும்போது இது நடக்கிறது இரண்டு முறைகளிலும் தூண்டப்பட்ட மின்னோட்டம் என்பது பொதுவானதாக அமைந்துள்ளது வயரின் மேற்பரப்பின் மீது ஜெனரேட்டர் மின்னோட்டத்தை தூண்டுகிறது பிறகு அந்த மின்னோட்டம் கதிர்வீச்சை ஏற்படுத்துகிறது ரிஸீவ் செய்யும்போது இன்சிடென்ட் பீல்ட் ஒரு மின்னோட்டத்தை மேற்பரப்பின் மீது தூண்டுகிறது நாம் தூண்டப்பட்ட அந்த மின்னோட்டத்தை பெறுகிறோம் இரண்டு முறைகளிலும் தூண்டப்பட்ட மின்னோட்டம் என்பது பொதுவானதாக அமைந்துள்ளது நாம் இப்போது மின் கடத்தி களைப்பற்றி பேசப்போகிறோம் மிகச்சிறந்த மின்கடத்திகளைப் பற்றி ஒரு வயரை எடுத்துக்கொள்ளுங்கள் மாணவன் அந்த விஷயத்தை இப்படியும் விளக்கிக் கொள்ளலாம் இதை மேற்பரப்பின் மீது தூண்டப்பட்ட மின்னோட்டமாக எடுத்துக்கொள்ளுங்கள் மாணவன் அங்கே மின் அழுத்தம் இருக்கிறது ஒரு வயர் மற்றும் ஒரு மின் தடையின் வழியாக மின்னோட்டம் பாய்ந்து கொண்டிருக்கிறது மின் அழுத்தம் முதலில் வந்ததா மற்றும் மின்னோட்டம் முதலில் வந்ததா அல்லது மின்னோட்டம் முதலில் வந்ததா அதன் பிறகு மின் அழுத்தம் வந்ததா என்பதைப்பற்றி கவலை இல்லை எப்படி இருந்தாலும் இவை சமமே நீங்கள் ஒரு வெறும் இயற்பியலாளரை கேட்டால் அவர் சிலவற்றை சொல்லுவார் மாணவன் ஆமாம் பொறியியல் கோணத்திலிருந்து பார்த்தால் இதற்கு முக்கியத்துவம் இல்லை தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் விளக்கத்தின் வழியாக பீல்டை மின்னோட்டத்துடன் நாம் தொடர்பு படுத்துகிறோம் எனக்கு J தெரிந்தால் என்னால் E கணக்கிட முடியும் இந்த முறையையே நாம் பயன்படுத்த போகிறோம் நீங்கள் எனக்கு மின் அழுத்தத்தை தந்தால் எனக்கு திடீரென்று மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை பயன்படுத்தி என்ன செய்வதென்று தெரியாமல் போய்விடும் நான் ஏன் மின் அழுத்தத்தை பயன்படுத்துகிறேன் அது வந்து நிலைமின்னியல் மின் புலத்தின் கிரேடியன்ட் அல்லது மின் அழுத்தத்தின் கிரேடியன்ட் மின்புலமாக இருக்கும் எனவே நாம் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் முறையையே இங்கு பின் தொடர்கிறோம் நலம் தொடரும்போது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தை பற்றி பேச வேண்டும் என்பதை அடிப்படை ஆகும் தூண்டப்பட்ட மின்னோட்டத்துடன் பீல்ட் பூண்டு இன்னொரு அளவும் இங்கே இருக்கிறது ரிஸீவிங் ஆண்டென்னாவை எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு இன்சிடென்ட் பீல்ட் இருக்கிறது ஒரு பீல்ட் வந்து மின்னோட்டத்தை தூண்டுகிறது அந்த மின்னோட்டம் கதிர்வீச்சை ஏற்படுத்தும் இதைப்போன்றே ஜெனரேட் செய்யும்போது ஜெனரேட்டர் மூலம் தூண்டப்பட்ட மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டம் வயரின் மேலிருக்கும் எனவே நான் இரண்டு விஷயங்களைப் பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்கிறது